செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்என்ற பாடத்திட்டத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இங்கு நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் ஒரு புதிய விதமானதாக்குதல் அதாவது மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் அட்டாக்ஸ் என்பதைப்பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் ஆகவே இதுவரை நாம் பார்த்த பல்வேறு விஷயங்களைப் ஆராய்ந்து பார்த்ததில் இவைகளெல்லாம் உண்மையில் கணினியின் பாதுகாப்பை அதிகரிக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் எடுத்துக்காட்டாக நாம் கிரிப்டோகிராஃபிக் வழிமுறைகளைப் பார்த்தோம் என்கிரிப்ஷன் மற்றும் டிகிரிப்ஷன் மூலம் இந்த கிரிப்டோகிராஃபிக் வழிமுறைகள் கணினியில் பயன்படுத்தப்படும்போது எவ்வாறு அது கணினி அமைப்பிற்கு இரகசியத்தன்மை மற்றும் ஒருங்கிணைப்பு தன்மையை வழங்குகின்றது என்பதைப் பற்றியும் விவாதித்தோம் இங்கு பாஸ்வேர்ட் மற்றும் தகவல் துணுக்குகள் எவ்வாறு இதை பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட கணினி அமைப்பில் தகவல்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதையும் விவாதித்தோம் அதுமட்டுமல்லாமல் வன்பொருள் அம்சங்களைப் பயன்படுத்தி அதாவது நவீன செயலியில் இடம்பெற்றுள்ள பிரிவில்லேஜ் ரிங்மற்றும் என்கிளேவில் உள்ளன எஸ்ஜிஎக்ஸ் மற்றும் இன்டெலில் இடம்பெற்றுள்ள டிரஸ்ட்சோன் மற்றும் ஆம் பிராசஸ்ஸர் இந்த வன்பொருள்களையெல்லாம் பயன்படுத்தி கணினி அமைப்பின் பாதுகாப்பை எவ்வாறு அதிகரிப்பது என்பதைப் பற்றியும் விவாதித்தோம் மேலும் வரையறுக்கப்பட்ட சூழ்நிலையில் பலதரப்பட்ட நுட்பங்களைப் பயன்படுத்தி எவ்வாறு ஒரு தீங்கிழைக்கும் நிரலை ஒரு அமைப்பில் செயல்படுத்துவது என்பதைப்பற்றி நாங்கள் பார்த்துள்ளோம் மேலும் வரையறுக்கப்பட்ட சூழல் ஒரு சாண்ட்பாக்ஸ் இருப்பதை உறுதிசெய்கிறது மற்றும் வரையறுக்கப்பட்ட சூழல் ஒரு சாண்ட்பாக்ஸை உருவாக்குகிறது இதனால் தீங்கிழைக்கும் நிரல் எந்தவொரு தாக்கத்தையும் அந்த சாண்ட்பாக்ஸுக்கு வெளியே உள்ள அமைப்பின் ஏற்படுத்த முடியாது வலை உலாவிகள் மற்றும் வலை சேவையகங்கள் ஜாவாஸ்கிரிப்டை நிரலாக்க மொழியாகப் பயன்படுத்துகின்றன என்பதையும் நாங்கள் கண்டோம் ஏனெனில் ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு நிரலாக்க மொழியாகும் இது மிகவும் கட்டுப்படுத்தக்கூடியது எனவே ஜாவாஸ்கிரிப்ட் நிரல் இயக்கும் அமைப்பிற்கான அணுகல் மிகவும் வரையறுக்கப்பட்டவை இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் அட்டாக்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய விதமான தாக்குதலை நாம் இப்போது பார்ப்போம் மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் அட்டாக்ஸ் பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாம் உண்மையில்முன்பே விவாதித்த அனைத்து வழிமுறைகளையும் எளிதாக உடைக்க முடியும் எடுத்துக்காட்டாக மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் அட்டாக்ஸ் கிரிப்டோகிராஃபிக் திட்டங்களை உடைக்கப் பயன்படுகிறது அங்கு கிரிப்டோ திட்டத்தின் சீக்ரெட் கீ மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் அட்டாக்ஸ் மூலம் மீட்டெடுக்கப்படுகிறது இதேபோல்பாஸ்வேர்ட்ஸ் மற்றும் தகவல்அனுப்பும் கொள்கைகள்இந்த தாக்குதல்களால் உடைக்கப்பட்டுள்ளன இதேபோல் பிரிவில்லேஜ் ரிங்ஸ் என்க்ளேவ்ஸ் ஏ ஆர் மற்றும் பல மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் அட்டாக்ஸ்களால் உடைக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் அட்டாக் என்பது அடிப்படையில் பல்வேறு வகையான தாக்குதல்களின் ஒரு குறிப்பிட்ட வகையைச் சார்ந்ததாகும் உதாரணத்திற்கு இந்த பட்டியல் ஆனது பிரபலமான மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் அட்டாக்ஸ் சிலவற்றை வழங்குகிறது எனவே கேச் டைமிங்ரோ ஹேமர் வகையான தாக்குதல்கள் அனைத்தும் மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் அட்டாக்ஸ் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் நாம் முதலில் கேச் டைமிங் தாக்குதல்களைப் பார்ப்போம் மேலும்ஸ்பெகுலேஷன் அட்டாக்ஸ் பற்றி சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் ஆகவே இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் மைக்ரோ ஆர்க்கிடெக்சுரல் கேச் டைமிங் அட்டாக்ஸ் என்ன என்பதைப் பற்றியும் இதைப் பயன்படுத்தி தகவல் பரிமாற்ற கொள்கைகளை எப்படி பயன்படுத்துவது என்பதைப் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக பெல் லா பாதுலா மற்றும் பிபா மாதிரி போன்ற பல்வேறு தகவல் பரிமாற்ற கொள்கைகளையும் முந்தைய விரிவுரையில் நாம் பார்த்தோம் உண்மையில் நாம் அங்கே என்ன தெரிந்து கொண்டோம் என்றால்இந்த மாதிரிகள் ஒவ்வொன்றும் எவ்வாறு தகவல்களை அனுப்புகின்றன உதாரணத்திற்குஇந்த பெல் லா பாதுலா மாதிரியானது டாப் சீக்ரெட் லேவெல் மற்றும் கான்பிடன்ஸ் போன்ற பல்வேறு நிலைகளைக் கொண்டுள்ளது மற்றும் பெல் லா பாதுலா மாதிரியால் வழங்கப்பட்ட விதிகள் ஒரு மட்டத்திலிருந்து மற்றொரு நிலைக்கு தகவல் எவ்வாறு பாய வேண்டும் என்பதை முடிவு செய்கின்றது உதாரணத்திற்கு இந்த மாதிரியை பயன்படுத்தி யூசரை அன்பிரிவில்லேஜ் அல்லது வகைப்படுத்தப்படாதவை யூசர் என்று வரையறை செய்தோம் என்றால் இந்த மாதிரியான யூசர்களால் ஒரு உயர் ரகசிய ஆவணத்தைப் படிக்க முடியாது எனவே ஒரு கோவர்ட் சேனல் என்று அழைக்கப்படும் ஒன்றைத் தொடங்குவோம் நாங்கள் ஒரு கேச் கோவர்ட் சேனல்என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பார்ப்போம் மேலும் இந்த கோவர்ட் சேனலைபயன்படுத்தி எவ்வாறு தகவல்களை உடைக்கலாம் அல்லது சேதப்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் மேலும் எவ்வாறு பெல் லா பாதுலா மாதிரி போன்ற திட்டங்களை கேச் டைமிங் அட்டாக்ஸ் பயன்படுத்தி சேதப்படுத்த முடியும் என்பதையும் பார்க்க இருக்கின்றோம் எனவே ஒரு கேச் கோவர்ட் சேனலுடன் தொடங்குவோம் எனவே ஒரு கேச் கோவர்ட் சேனல்என்றால் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்புஒரு கேச் மெமரி என்றால் என்ன அது ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்பதனைப் பற்றி சுருக்கமான அறிந்துகொள்ள இருக்கின்றோம் எனவே ஒரு கேச் மெமரி ஆனது ப்ராசஸர் மற்றும் மெயின் மெமரி இதற்கு இடையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது சமீபத்தில் பயன்படுத்திய தரவு மற்றும் வழிமுறைகளை தற்காலிகமாக சேமிக்கிறது எனவே கேச் மெமரிதேவைப்படுவகத்திற்கான காரணம்என்னவென்றால்மெயின் மெமரியில் இருந்து தகவல்களைலோட் செய்வதும் மற்றும் ஸ்டோர் செய்வதும்மிகவும் மெதுவாக இருக்கும் ஆகவே மெயின் மெமரியை விட மிக விரைவான விகிதத்தில் அணுகக்கூடிய கேச் மெமரியினால் ப்ராசஸரிலிருந்து பெறப்படும் லோட் மற்றும் ஸ்டோர் கோரிக்கைகளை மிக விரைவாகஅணுக முடியும் உதாரணத்திற்கு லோட் இன்ஸ்டிரக்ஷன் என்பது ரிஜிஸ்டரில் லோட் செய்வது இதுசில முகவரியிலிருந்து வந்ததாகக் கூறுகிறோம் இந்தஇன்ஸ்டிரக்ஷன் முதன்முறையாக செயல்படுத்தப்படுகிறது என்று சொல்லலாம் பின்னர் என்ன நடக்கும் என்றால் மெயின் மெமரியில் இருக்கும் அந்த முகவரிக்கு தொடர்புடைய டேட்டா செயலியில் அவ்வப்போது லோட் செய்யப்படுகின்றது அதே டேட்டா மற்றும் இந்த முகவரிக்கு அருகிலுள்ள டேட்டாவும் கேச் நினைவகத்தில் அடுத்தடுத்த லோட் இன்ஸ்டிரக்ஷனுக்காக சேமிக்கப்படுகிறது இது அதே முகவரிக்கு ஒரு எடிட்டருக்கு அல்லது இந்த குறிப்பிட்ட முகவரிக்கு மிக நெருக்கமான முகவரிக்குச் செல்லும் இது கேட்ச் மெமரியில் சேமிக்கப்படும் இந்த செயலி ஆனது அந்த குறிப்பிட்ட டேட்டாவை இந்த கேச் மெமரியில் இருந்து நேரடியாக பெறும் எனவே கேச்மெமரியில் இருந்து டேட்டாவை பெறுவது கணிசமாக வேகமானது அதை கேச் ஹிட் என்று அழைக்கிறோம் இப்போது பிரச்சினை எழுகிறது கேச் மெமரிமெயின் மெமரியைவிட கணிசமாக சிறியதாக இருக்கிறது உதாரணத்திற்குபொதுவான எல் 1 கேச் 32 கிலோபைட்டுகள் ஆகும் அதே நேரத்தில் மெயின் மெமரி பல மெகாபைட் அளவுக்கு பெரியதாக இருக்கும் எனவே கேச் மெமரிமெயின் மெமரியின் ஒரு சிறிய பகுதியை சேமிக்கிறது மற்றும் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி உள்ளது இதன் மூலம்கேச் மெமரியில் இருந்துடேட்டா வெளியேற்றப்பட்டு சமீபத்தில் அணுகப்பட்ட புதிய டேட்டா ஆனதுகேச் மெமரியில் சேமிக்கப்படுகிறது எனவே செயலி மூலம் செயல்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு லோட் இன்ஸ்டிரக்ஷனும் ஒரு கேச் ஹிட்டைக் கொண்டிருக்கலாம் இது கேச் மெமரியில் டேட்டா இருப்பதைக் குறிக்கும் மற்றும்இந்த டேட்டாவை கேச் மெமரியிலிருந்துசெயலியானது நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒரு கேச் மிஸ் இருக்க முடியும் அதாவது இந்த டேட்டாவானதுகேச் நினைவகத்தில் இல்லை எனவே மெயின் மெமோரியிலிருந்து பெற வேண்டும் இப்போது இங்கே முக்கியமான இரண்டு அம்சங்கள் உள்ளது முதலாவதாக கேச் மெமரி ஆனது கணினியில் இயங்கும் பல்வேறு செயல்முறைகளால் பகிரப்படுகிறது இரண்டாவதாக கேச் மெமரிமெயின் மெமரியை விட கணிசமாக சிறியது இதன் விளைவாககேச் மெமரியில் இருந்து டேட்டா வெளியேற்றப்பட்டு சமீபத்தில் செயலி மூலம் அணுகப்பட்ட புதிய டேட்டா ஆனது கேச் மெமரியில் சேமிக்கப்படுகிறது இதன் விளைவாக கேச் ஹிட்ஸ் மற்றும் கேச் மிஸ் ஏற்படுகின்றது எனவே ஒரு கேச் ஹிட் ஒரு கேச் மிஸ்ஸை விட கணிசமாக வேகமானது மற்றும் கேச் ஹிட் கேச் மெமரியிலிருந்து நேராக டேட்டாவைப் பெறுகிறது அதே நேரத்தில் கேச் மிஸ் மெயின்மெமரியிலிருந்து அல்லது வேறு ஒரு குறைந்த கேச் மூலமாகவும் டேட்டாவைப் பெற வேண்டும் இப்போது கேச் மெமரி பற்றி இன்னும் சில உள் அமைப்பைப் பார்க்க வேண்டும் எனவே பொதுவான கேச் நினைவகம் பல கேச் செட்களாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இங்கே நாம் ஒவ்வொரு கேச் செட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு வரிசையும் ஒரு கேச் செட்டுக்கு ஒத்திருக்கும் எனவே ஒவ்வொரு கேச் செட் பல கேச் லயன்களை வைத்திருக்க முடியும் எனவேஇங்கே உள்ள ஒவ்வொரு பிளாக்சும் ஒவ்வொன்றும் ஒரு கேச் லைன் ஆகும் உதாரணமாக இன்டெல் செயலியில் ஒரு பொதுவான கேச் லைன் அளவு சுமார் 64 பைட்டுகள் ஆகும் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில்ஒரு கேச்செட்டுக்கு இங்கே 4 கேச்லயன்கள் இருப்பதைக் காட்டுகிறது ஆகவே இந்த குறிப்பிட்ட கேச்சின் அசோசியேட்டிவிட்டி நான்கு ஆகும் இப்போது செயலி ஒரு லோட் அல்லது ஒருஸ்டோர் அறிவுறுத்தலை இயக்கும் போதெல்லாம் அது முகவரி பஸ்ஸில் ஒரு முகவரியை வெளியிடுகிறது எனவே இது எல் 1 கேச்சில் இருக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக இது ஒரு வெர்ச்சுவல் அட்ரஸ் ஆக இருக்கக்கூடும் மற்றும் கேச் மெமரி அதாவது எல் 1 கேச் மெமரி இந்த குறிப்பிட்ட வழியில் இந்த வெர்ச்சுவல் அட்ரஸை மாற்றம் செய்கின்றது ஒரு சில பிட்கள்அதாவது லிஸ்ட் சிக்னிஃபிகேண்ட் பிட்ஒரு கேச் லையனை குறிப்பிட பயன்படுத்தப்படுகின்றது இந்த பிட்கள்கேச் செட்களில் ஒன்றைத் தேர்வுசெய்யப் பயன்படுகின்றன இந்த பிட்கள்செட் அட்ரஸ் பிட்ஸ் என்றழைக்கப்படுகின்றது இது குறிப்பிட்ட கேச் லைனில் இருந்து ஒரு கேச் செட்டை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் அங்கே டேக் பிட்கள் உள்ளன எனவே என்ன நடக்கிறது என்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு முகவரி முகவரி பஸ்ஸில் செயலி மூலம் போடப்பட்டால் இந்த வரம்பில் இருக்கும் செட் அட்ரஸ் பிட்கள் இந்த கேச் செட்களில் ஒன்றைத் தேர்வு செய்கின்றன பின்னர் டேக் பிட்கள் இந்த பிட்களில் உள்ள முகவரி இந்த செட்டில் இந்த முகவரியுடன் தொடர்புடைய டேட்டா இருக்கிறதா என்பதை தீர்மானிக்க பயன்படுகிறது உண்மையில் தற்போது டேட்டா இங்கே இருந்தால் கேச் ஹிட் எனப்படுவதைப் பெறுகிறோம் அந்த முகவரியுடன் தொடர்புடைய டேட்டா ஆனது அந்த தொகுப்பிற்கு ஒத்த இந்த கேச் லைனில் இருந்து பெறப்படுகின்றது அந்த தொகுப்பிற்கு ஒத்த இந்த கேச் லைனில்அந்த முகவரியுடன் தொடர்புடைய டேட்டாவை கேச் லைனில் நீங்கள் காணவில்லை என்றால் ஒரு கேச் மிஸ் இருப்பதாக நாங்கள் கூறுகிறோம் டிஆர்ஏஎம் அல்லது எல் 2 அல்லது எல் 3 கேச் போன்ற குறைந்த அளவிலானமெமோரியல்குறிப்பிட்ட லோட் கோரிக்கையை வழங்க அதற்கு தனிப்பட்டசேவையானது தேவைப்படுகின்றது இப்போது இது போன்ற ஒரு நிரலை இயக்கும்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே எங்களிடம் செயல்முறை பி 2 இருப்பதாகவும் இந்த செயல்முறை பி 2 பல லோட் இன்ஸ்டிரக்ஷன்களைக் கொண்டுள்ளது என்றும் சொல்லலாம் எனவே மொத்தம் எட்டு லோட் இன்ஸ்டிரக்ஷன்களில்லோட் ஏ 1 ஏ 2 ஏ 3 மற்றும் ஏ 4 ஐ ஒரு தொகுப்பு என்றும் பி 1 பி 2 பி 3 மற்றும்பி 4 ஐ மேலும் ஒரு தொகுப்பு என அழைக்கப்படும் இந்த செட் முகவரி பிட்களுடன் தொடர்புடைய ஏ 1 ஏ 2 மற்றும் ஏ 3 மற்றும் ஏ 4 முகவரிகளுடன் தொடர்புடைய இந்தத் தொகுப்பை ஏசெட் என்று அழைக்கின்றோம் எனவே முதல் முறையாக நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒயில்லூப்பை இயக்கும் போது இந்த குறிப்பிட்ட ஒயில்லூப்பின் முதல் ஐட்ரேஷனில் முகவரி ஏ 1 உடன் தொடர்புடைய டேட்டா ஏ செட்டில் உள்ள இந்த கேச் லயன்களில் ஒன்றில் ஏற்றப்படும் அதேபோல் லோட் ஏ 2 லோட் ஏ 3 மற்றும் லோட் ஏ 4 உடன் தொடர்புடைய டேட்டா பெறப்பட்டு A செட்டில் சேமிக்கப்படும் இதனால் முதல் செயலாக்கம் எல்லாவற்றிற்கும் கேச்மிஸ் இருக்கும் இதேபோல் லோட் இன்ஸ்டிரக்ஷன்களுக்கு லோட்பி 1 பி 2 பி 3 மற்றும் பி 4 ஆகியவைகள் செட் பியுடன் இணைக்கப்படுகின்றது எனவே இந்த குறிப்பிட்ட ஒயில் லூப்பின்முதல் ஐட்ரேஷனின் முடிவில் நம்மிடையே பி செட்டில் உள்ளநான்கு கேச் லைன்கள் உள்ளன இந்த பி செட்டில் உள்ள டேட்டா ஆனது இந்த நான்கு லோட் இன்ஸ்டிரக்ஷனின் டேட்டாவை பொருத்த அமைந்துள்ளது இப்போது இங்கே முக்கியமான அம்சம் இந்த குறிப்பிட்ட ஒயில் லூப்பின்நேரமாகும் எனவே முதல் ஐட்ரேஷனின் போது நீங்கள் A மற்றும் B க்கான அனைத்து கேச் மிஸ்ஸையும் பெறுவீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே இந்த 8 லோட் வழிமுறைகளுடன் தொடர்புடைய இந்த முதல் ஐட்ரேஷனுக்கு மொத்தம் 8 கேச் மிஸ் இருக்கும் இப்போது இரண்டாவது ஐட்ரேஷனுக்குகணினியில் வேறு எந்த செயல்முறையும் இயங்கவில்லை என்று கருதி இந்த லோட் செயல்பாடுகள் அனைத்தும் கேச் ஹிட்டாக அமைகின்றது காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு அடுத்த லோட் அதாவது ஏ 1 ஏ 2 ஏ 3 அல்லது ஏ 4 லோட்களும் அதனுடன் தொடர்புடைய ஏசெட் கேச் லைனிலிருந்து நேரடியாக டேட்டாவை பெரும் அதேபோல்அதாவது பி 1 பி 2 பி 3 அல்லது பி 4லோட்களும் அதனுடன் தொடர்புடைய பிசெட் கேச் லைனிலிருந்து நேரடியாக டேட்டாவை பெரும் நீங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இந்த லோட்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நேரம் தோராயமாக அதே மாதிரியாகத்தான் இருக்கும் இங்கு நாம் புள்ளி விவர ரீதியாக இந்த வார்த்தையைப் பயன்படுத்துகிறோம் அதாவது இந்த குறிப்பிட்ட ஒயில் லூப்பை பல ஆயிரம் முறை இயங்குகின்றோம் மற்றும் இந்த நான்கிற்கான லோட்நேரம் மற்றும் இந்த நான்கு லோட்களுக்கான நேரம் புள்ளிவிவர ரீதியாக சரியாக ஒப்பிடப்படுகின்றன எடுத்துக்காட்டாக சராசரி மாறுபாடு மற்றும் பலவற்றை எடுத்துக் கொள்கின்றோம் இப்போது இங்கே மற்றொரு செயல்முறையைஅதாவது செயல்முறை பி 1 ஐ கருத்தில் கொள்ளுங்கள் P1 செயல்முறை இப்போது செயல்முறை பி 1 ஒரு சிறிய லூப்பைகொண்டுள்ளது அதுஇது போன்ற தோற்றமளிக்கின்றது இந்த குறிப்பிட்ட லூப்பில் நமக்கு ஒரு பிட் உள்ளது இந்த பிட் 1 க்கு சமமாக இருந்தால் நீங்கள் ஒரு பி 1 ஐ ஏற்றினால் வேறு பி பி 1 ஐ ஏற்றலாம் எனவே பிட் 1 க்கு சமமாக இருந்தால் பி 1 முகவரி இடத்தில் A உடன் தொடர்புடைய தரவை ஏற்றினால் இதேபோல் இங்கே ஏற்றப்படும் பி 1 முகவரி இடத்தில் இந்த முகவரி பி உடன் தொடர்புடைய தரவு ஏற்றப்படும் என்பதை நினைவில் கொள்க பி 2 செயல்முறை மற்றும் செயல்முறை பி 1 ஆகியவை முற்றிலும் சுயாதீனமானவை ஒருவருக்கொருவர் எனவே பெல் லா பாதுலா மாதிரியுடன் இதைப் பற்றி நாங்கள் படித்துள்ளோம் பி 1 செயல்முறை ஒரு ரகசிய செயல்முறையாக இருக்கலாம் அதே நேரத்தில் செயல்முறை பி 2 வகைப்படுத்தப்படாத செயல்முறையாக இருக்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட வழிமுறையப் பயன்படுத்தி ஒரு பிட்டை செயலாக்கம் பி 2 விலிருந்து செயலாக்கம் பி 1 னிற்கு அனுப்ப முடியும் அதைப் பற்றிய வழிமுறைபின்வருமாறு ஒரு செயல்முறை பி ஒரு பிட் பூஜ்ஜியத்தை அனுப்ப விரும்புகிறது என்று கூறுவோம அதனால் அவர் என்ன செய்வார் அவர் பிட்டை 0 ஆக அமைப்பார் ஆகவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் லோட் இன்ஸ்டிரக்ஷன் இந்த குறிப்பிட்ட இடத்தில் செயல்படுத்தப்படுகின்றது ஆகவேஇந்த பி 1 முகவரி இடத்தில் இருக்கும்அதாவது ஏ செட்டில் மற்றும் பி செட்டில் இருக்கும்இந்த குறிப்பிட்ட முகவரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது இப்போது செயல்படுத்தப்படும் உதாரணத்திற்கு செயலாக்கம் பி 1மதிப்பு ஒன்றை செயலாக்கம் பி 2விற்கு அனுப்ப விரும்பினால்அது அந்த பிட்டை மதிப்பை ஒன்று என்று அமைக்க வேண்டும் அதன்பிறகு இந்த குறிப்பிட்ட லோட் இன்ஸ்டிரக்ஷன் செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது லோட் ஏ பி 1 இப்பொழுது என்ன நடக்கும் என்றால்மெயின் மெமரி அணுகப்பட்டால் ஒரு கேச் மிஸ் இருக்கும் மற்றும் ஒரு கேச் லைன் மெயின் மெமரியிலிருந்து இந்த செட்டில் லோட் செய்யப்படும் எனவே செயல்முறை பி 2 டேட்டாவெளியேற்றப்பட்டு செயல்முறை பி 1 டேட்டாபின்னர் அந்த கேச் லைனில் நிரப்பப்படும் இப்போது இந்த 2 செட் லோட்களின் செயல்பாட்டு நேரத்தைப் பார்த்தால் இந்த பி லோட்களுக்கு எடுக்கப்பட்ட நேரத்தை விட ஏ லோட்களுக்கு எடுக்கப்படும் நேரம் அதிகமாக இருக்கும் என்று நாம் பார்ப்போம் புள்ளிவிவர ரீதியாக இது உண்மைதான் இப்பொழுது நாம் செயல்பாடு பி 1 ஐ பெற்றுள்ளோம் இந்த செயல்முறையில் உள்ளஇந்த லோட் ஏ 1 ஏ 2 ஏ3 மற்றும் ஏ4 செயல்படுத்தப்படும்போது சில கூடுதல் கேச் மிஸ்கள் இருக்கும் இதன் மூலம் கூடுதல் கேச் மிஸ்கள் குறியீட்டின் இந்த பகுதிக்கு செயல்பாட்டு நேரத்தை அதிகரிக்கும் இதேபோல் மறுபுறம் பார்த்தோமேயானால் பி1பி2பி3 அல்லது பி4க்கான லோட்கள் செயல்படுத்தப்படும்போது நீங்கள் கேச் ஹிட்களைப் பெறுவதால்செயல்பாட்டு நேரம் குறைக்கப்படுகின்றது எனவே செயல்முறை பி1 மதிப்பு ஒன்றை அனுப்புவதற்கு எடுக்கப்பட்ட நேரம் கணிசமாக குறைவாக இருக்கும் இது ஒரு உயர் ரகசிய செயல்முறை ஆகும் பிட் மதிப்பை 1 க்கு சமமாக அமைக்கவும் இது ஒரு தொகுப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கேச்லயனை வெளியேற்றும் இதன் விளைவாக பி2 செயல்முறையின் செயல்பாட்டு நேரத்தை பாதிக்கும் எனவே பி2 செயல்முறையின் செயல்பாட்டு நேரம்மற்ற பகுதியுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும் இதேபோல் செயல்முறை பி1ஒரு 0 ஐ அனுப்ப விரும்பினால் அல்லது இரண்டு செயல்முறை பி2 பிட்டின் மதிப்பை 0 க்கு சமமாக அமைக்கும் இதனால் லோட் பி1 இப்போது செயல்படுத்தப்படும் இப்பொழுது பி பி1 நாம் விவாதித்தபடி பி செட்டுக்கு மேப் செய்யப்படும் ஆகையால் பி 2 டேட்டா வெளியேற்றப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட வழிமுறையில் பி2வானதுஇந்த செயல்பாட்டை எண்ணற்ற அளவில் தொடர்ந்தால் பி1 பி2 பி3 மற்றும் பி4லோட்களுக்கு எடுக்கப்பட்ட நேரம் அதிகமாக இருக்கும் ஏ1ஏ2ஏ3 மற்றும் ஏ4ஐ லோட் செய்வதற்கு எடுக்கப்பட்ட நேரத்தைவிட அதிகமாக இருக்கும் இது பிசெட்டில் இருக்கும் கூடுதல் கேச் மிஸ் காரணமாக ஏற்படுகின்றது எந்த முகவரியில் இருந்து லோட் செய்ய வேண்டும் அதாவது முகவரி ஏ அல்லது முகவரி பி என்பதை தீர்மானிப்பதன் மூலம் பிட்டுகளைஇந்த அடிப்படையில் பி1 யிலிருந்துபி2 விற்கு அனுப்ப முடியும் இந்த குறிப்பிட்ட யோசனையை நாம் விரிவுபடுத்தினால் ஒரு செயல்முறை பி1 எவ்வாறு பி2விற்கு அதிகப்படியான செய்தியை அனுப்ப முடியும் என்பதைக் காணலாம் மற்றும் செயல்முறை பி1 இதுபோன்ற ஒன்றைச் செய்யலாம் எனவே ஒவ்வொன்றிற்கும்எடுத்துக்காட்டாக செயல்முறை பி 1 ஒரு செய்தியை அனுப்ப விரும்புகிறது எனவேஅது என்ன செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு ஒயில் லூப்பை கொண்டிருக்கும் அந்த ஒவ்வொரு பிட்டில் உள்ள செய்தியின் அடிப்படையில்அது ஏ இடத்திலிருந்து அல்லது பி இருப்பிடத்திலிருந்து லோட் செய்யப்படுகின்றது ஆகவே ஒரு செயல்முறைதகவலை மற்றொரு செயல்முறைக்கு அனுப்புவதற்கு முடியும் ஏனென்றால் பெரிய அளவிலான பாதுகாப்பு இருந்தாலும் அல்லது செயல்முறை 1 மற்றும் செயல்முறை 2 க்கு இடையில் வன்பொருள் மற்றும் இயக்க முறைமை செயலில் இடம்பெற்றுள்ள ஷேர் கேட்ச் மெமரி ஆகியவற்றால் கூட இது சாத்தியமாகும் என்பதைக் காண்கிறோம் எவ்வாறாயினும் உண்மையில் இங்கு தேவைப்படுவது என்னவென்றால் பிட்கள் கடத்தப்படும் வடிவத்தைப் பற்றிசெயல்முறை பி 1 மற்றும் செயல்முறை பி 2 ஆகியவற்றுக்கு இருக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தகவல்கள் பி 1 மற்றும் பி 2 ஐக் கடக்கின்றன எடுத்துக்காட்டாக தகவல்தொடர்புக்குப் பயன்படுத்தப்படும் தொகுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த செயல்முறைகள் பயன்படுத்தும்ஒரு குறிப்பிட்ட புரோட்டோகால் தேர்ந்தெடுத்துஅதன் மூலம் இரண்டு செயல்முறைகளும் இடையில் தொடர்பை ஏற்படுத்த முடியும் இப்போதுகேச் கோவர்ட் சேனல்கள் ஒரு பெரிய பிரச்சினையாக இருக்கின்றன இதுபோன்ற சிக்கல்களை உண்மையில் அடையாளம் காண்பது மிகவும் கடினம் கோவர்ட் சேனல்கள் பொதுவாக ஒரு பெரிய பிரச்சினையாகும் கேச் கோவர்ட் சேனல்கள் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மேலும் பல வகையான கோவர்ட் சேனல்கள் இருக்கக்கூடும் இதனால் கணினியில் உள்ள அனைத்து கோவர்ட் சேனல்களையும் அடையாளம் காண்பது மிகவும் கடினமான பணியாகும் கோவர்ட் சேனல்களைப் பற்றி நாம் பேசும்போது மற்றொரு முக்கியமான அம்சம் தகவல்தொடர்பு வீதம் அல்லது அந்த கோவர்ட் சேனலை இங்கே அளவிடுவது எங்களுக்கு முக்கியமானது என்னவென்றால் அந்த குறிப்பிட்டகோவர்ட் சேனலின் மூலம் தரவை எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் என்பதை அளவிடுவது எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட சேனலின் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடு தகவல்தொடர்பு வீதத்திற்கு நாம் திரும்பிச் சென்றால் ஒரு வினாடிக்கு செயல்முறை ஒன்றிலிருந்து செயல்முறை இரண்டுக்கு அனுப்பப்படும் பிட்களின் எண்ணிக்கையாக இருக்கும் எனவே இது பொதுவாக மிகவும் மெதுவாக இருக்கும் எனவே ஒரு நல்ல விகிதம் என்னவென்றால்ஒரு விநாடிக்கு ஒன்று அல்லது இரண்டு பிட்கள் அனுப்பப்பட வேண்டும் அவ்வாறுஉண்மையில் அனுப்பப்பட்டால் இது ஒரு நல்ல கேச் கோவர்ட் சேனலாகும் எனவேஇது போன்ற கோவர்ட் சேனல்களைமற்ற வடிவமைப்பில் அகற்றுவதற்காக ஒருவர் கணினியை மிகவும் கவனமாக வடிவமைக்க முடியும் மற்றும் இயக்க முறைமை சார்ந்து மட்டுமல்லாமல் செயல்முறைகளுக்கு இடையில் சரியான பிரிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதுமட்டுமல்லாமல் கேச் கோவர்ட் சேனலைத் தடுக்கஎடுத்துக்காட்டாக வன்பொருள் மட்டத்தில் ஒருவர் எந்த நேரத்திலும் பி 1 மற்றும் செயல்முறை பி 2 உண்மையில் ஒரே கேச் நினைவகத்தைப் பகிர்ந்து கொள்ளக் கூடாது உறுதி செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து வரும் விரிவுரைகளில் நாம் மற்ற வகை கேச் நேர தாக்குதல்களைப் பார்ப்போம் மற்றும் மெமரி ஆக்சிஸ் டைம் இதை அளவிடுவதன் மூலம் எப்படி கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் போன்ற வழிமுறைகளை அழிக்க முடியும் மற்றும் அந்த கிரிப்டோ கிராஃபிக் அல்காரிதத்திலிருந்து ரகசிய கீகளை திருட முடியும் என்பதையும் பார்க்க இருக்கின்றோம்